எனவே இப்போது நான் கூட்டு போரியர் லாப்லாஸ் இணைமாற்றங்களின் பயன்பாடுகள் பற்றி கூறப்போகிறேன் எனவே நம்மிடம் நேரமும் வெளியும் இருக்கும்பொழுது நம்மால் இரண்டையும் இணைமாற்றம் செய்ய முடியும் தீர்வினை போரியர் மற்றும் லாப்லாஸ் இணைமாற்றங்களின் மூலமாக பெரும் சூழலை நாம் இங்கு எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் வரையறுக்கலாம் இந்த கூட்டு போரியர் மற்றும் லாப்லாஸ் இணைமாற்றத்தினை வரையறுக்கலாம் எனவே நமக்கு வழக்கமாக x என்பது முடிவிலி முதல் முடிவிலி வரை மாறுபடும் எனவே ஒரு மாறி எல்லா மதிப்பு களுக்கும் மறுபடுமேயானால் அதுதான் போரியர் இணைமாற்றம் பயன்படுத்த அதுவே சிறந்த வேட்பாளர் ஆகும் மற்றும் மாறிகள் எப்போது நேர்மறை மதிப்புகளை கொண்டுள்ளதோ அப்போது நாம் லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்தலாம் போரியர் இணைமாற்ற மாறி அல்லது லாப்லாஸ் இணைமாற்ற மாறி ஆகியவற்றுள் எதனை தேர்ந்தெடுப்பது என்பதில் இதுவே நமக்கு முடிவெடுக்கும் காரணி எனவே ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் எனவே இந்த அலை சமன்பாட்டை கவனத்தில் கொள்வோம் எடுத்துக்காட்டு 1 அலை சமன்பாடு ஒருபடுயில்லா non homogenous எனவே இவைதான் எனது ஆரம்ப மற்றும் வரம்புநிலைக் கட்டுப்பாடுகள் ஆகும் எனவே இதுதான் இந்த மாறியின் போரியர் இணைமாற்றம் நிலவுற நமக்கு தேவையானவை ஆகும் எனவே இந்த வரம்புநிலை கட்டுப்பாட்டினை எடுத்துக்கொள்வோம் எனவே கூட்டு போரியர் மற்றும் லாப்லாஸ் இணைமாற்றம் எடுத்தால் நமக்கான தீர்வு கிடைக்கும் எனவே இந்த தேர்வின் மூலம் இந்த x என்ற மாறி க்கு போரியர் இணைமாற்றம் எடுக்க வேண்டும் மற்றும் இந்த தேர்வின் மூலம் எங்கு லாப்லாஸ் இணைமாற்றம் எடுக்க வேண்டும் தீர்வு இப்பொழுது கூட்டு போரியர் லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்தும்பொழுது எனவே k s என்பது Q எனும் இந்த ஒருபடுயில்லா உறுப்பின் போரியர் லாப்லாஸ் இணைமாற்றம் ஆகும் எனவே இந்த சமன்பாட்டை தீர்க்கும்பொழுது நமக்கு என்ன விடை கிடைக்கிறது என்று பார்க்கலாம்

எனவே தொடர்ந்து லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்தலாம்

எனவே இந்த தெகையீடுகளை மதிப்பீடு செய்ய ஆரம்பிப்போம் எனக்கு முதல் ஒன்று கிடைத்துவிட்டது முதலாவது மிகவும் சுலபம் ஆகும் எனவே இதுதான் முதல் தொகையீடு இது இரண்டாவது தொகையீடு கொடுப்பது என்னவென்றால் எனவே நமக்கு கிடைத்த இந்த கோவை போரியர் இணைமாற்றத்திற்கு சமம் ஆகும் இதுதான் போரியர் இணைமாற்றத்தின் தலைகீழ் ஆகும் என்னால் என்ன பார்க்க முடிகிறது என்றால் மேற்கூறிய இந்த தொகையீடானது Q ன் தலைகீழ் இணைமாற்றமும் ஆகும் எனவே இந்த தொகையீடு பின்வருமாறு அமையும் எனவே என்னிடம் உள்ள அணைத்து தொகையீடுகளையும் ஒரே தொகையீடாக ஒருங்கிணைத்துள்ளேன் எனவே இங்கே காண்பிக்கப்பட்டதுபோல இந்த தொகையீட்டை இதற்குமேல் சுருக்க முடியாது என்பதால் இந்த மூன்றாவது கோவையை நான் அப்படியே விட்டு விடுகிறேன் எனவே இந்த முடிவுமற்றும் இந்த முடிவு மற்றும் இந்த முடிவு ஒருங்கிணைக்கும்பொழுது என்னால் இந்த தீர்வை அடைய முடியும் எனவே இதுதான் நமது அலை சமன்பாட்டின் தீர்வு ஆகும் இது மிகவும் பிரபலமான அலை சமன்பாட்டின் டி அலெம்பர்ட் D'Alemberts தீர்வு ஆகும் எனவே குறிப்பாக நமக்கு சில தொடக்கநிலை நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது டிருச்சி லெட் நிபந்தனைகள் என்று கூறலாம் u ன் மற்றும் u தொடக்கநிலை நிபந்தனைகள் மற்றும் ஒருபடுயில்லா சமன்பாட்டு தீர்வில் ஒவ்வொரு உறுப்பும் இருக்கலாம் அல்லது மறைந்துவிடும் எனவே இதுதான் புகழ்பெற்ற அலை சமன்பாட்டின் டி அலெம்பர்ட் தீர்வு ஆகும் மேலே செல்கையில் இந்த நிகழ்வை காணலாம் மறுபடியும் நாம் 1 பரிமாண பரவற்சமன்பாடுகளை பார்க்கலாம் ஒரு அரை அரை கோட்டில் எனவே நாம் தீர்க்கப்பட வேண்டிய சமன்பாடு இதுதான் எடுத்துக்காட்டு 2 எனவே போரியர் கோசைன் இணைமாற்றம் அல்லது போரியர் சைன் இணைமாற்றம் என்பது இயற்கையான தேர்வாகும் எனவே நாம் போரியர் இணைமாற்றம் பயன்படுத்த மாட்டோம் மாறாக போரியர் கோசைன் இணைமாற்றம் அல்லது போரியர் சைன் இணைமாற்றம் பயன்படுத்துவோம் முறையே தொடக்கநிலை காட்டுப்பாடுகள் மற்றும் எல்லைக்கோட்டு கட்டுப்பாடுகளானது எனவே சுருக்கமான விதியானது போரியர் கோசைன் இணைமாற்றம் அல்லது போரியர் சைன் இணைமாற்றம் பயன்படுத்துவதாகும் எனவே போரியர் கோசைன் தொடர் அல்லது போரியர் சைன் தொடர் என்று கூறலாம் தீர்வு எனவே II ஐ I ல் பயன்படுத்தும்போது எனக்கு கீழ்கண்ட கோவை கிடைக்கிறது

எனவே எனக்கு கீழ்க்கண்டவை கிடைத்துள்ளது எனவே இதனை இதற்குமேல் தீர்க்க முடியாது என்பதால் நான் இதன் தீர்வை இத்துடன் நிறைவு செய்கிறேன் f இந்த எல்லை நிபந்தனை பற்றி முன் அறிவு இல்லாததால் ஆகும்

எனவே முடிவிலா கூட்டுத்தொடர் க்கு தொடர்பான அடுத்த தலைப்பை காண்போம் எனவே அப்படியென்றால் என்னவென்று பார்ப்போம் எனவே பல சூழ்நிலைகளில் நாம் முடிவிலா தொடரின் கூட்டுத்தொகை வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோம் இப்போது லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்த இந்த கூட்டுதல் மிகவும் சுலபமாக இருக்கும் பிறகு தொடரின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் இணைமாற்றம் எடுக்கவும் மற்றும் பிறகு இந்த தொடரை சுருக்கவும் எனவே நான் கூறுவதன் அர்த்தம் என்னவென்று பாருங்கள் எனவே என்னிடம் உள்ளது என்னவென்றால் இந்த f ஆனதன் லாப்லாஸ் இணைமாற்றமானது F ஆகும் எனவே கீழ்கண்ட தொடரை கவனத்தில் கொள்ளவும் F Lf எனில் இந்த தொடரை கவனத்தில் கொள்ளவும் எனவே s ல் லாப்லேஸ் இணைமாற்றத்தின் வழக்கமான வரையறை சிக்கலாக இருக்கலாம் ஆனால் இங்கே n ஐ லாப்லாஸ் இணைமாற்றத்தில் s உள்ளதுபோல் ஒரு போலி மாறியாக போல பயன்படுத்த போகிறேன் எனவே குறித்துக்கொள்ளுங்கள் என்னால் இந்த தொகையீடு மற்றும் இந்த கூட்டுதல் இவற்றை பரிமாற்றம் செய்ய முடியும் எனவே அப்படி என்றால் என்ன மேலும் லாப்லாஸ் இணைமாற்றம் சீரான ஓருங்கல் என்பதால் என்னால் இந்த தொகையீடு மற்றும் இந்த கூட்டுதல் இவற்றை பரிமாற்றம் செய்ய முடியும்